கடந்த இரண்டு அமர்வுகளில் z பாராமீட்டர்கள் மற்றும் y பாராமீட்டர்கள் பற்றி விவாதித்தோம் Z பாராமீட்டர்களைப் பொறுத்தவரை மற்றும் க்கான உறவை நாங்கள் நிறுவினோம் இது கரண்ட்களின் அடிப்படையில் இரண்டு போர்ட் இல் உள்ள வோல்டேஜ்கள் Y பாராமீட்டர்கள் இருந்தால் வோல்டேஜ்களின் அடிப்படையில் இருபுறமும் கரண்ட்களுக்கான உறவை உறுதிப்படுத்துகிறோம் இப்போது மூன்றாவது நிபந்தனை உங்களிடம் இருக்கும்போது வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஐ ஒரு டிபெண்டன்ட் கூறுகளாகக் கொண்டிருக்கலாம் அப்படியானால் என்ன நடக்கும் இது இன்றைய அமர்வில் விவாதிக்கும் புதிய பாராமீட்டர்களின் தொகுப்பைக் கொடுக்கும் இன்றைய சொற்பொழிவின் விவாதத்தைத் தொடங்குவோம் இன்றைய அமர்வில் ஹைபிரிட் பாராமீட்டர்ஸ் பற்றி விவாதிப்போம் நாங்கள் z மற்றும் y பாராமீட்டர்களைப் பார்த்தோம் ஆனால் இரண்டு போர்ட் நெட்வொர்க் விஷயத்தில் நீங்கள் எப்போதும் z மற்றும் y பாராமீட்டர்களை கண்டுபிடிக்க ஒரு நெகிழ்வுத்தன்மையைக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை மற்றொரு பாராமீட்டர்களை உருவாக்குவதற்கான தேவை உள்ளது அதில் நீங்கள் மற்றும் என டிபெண்டன்ட் வெறியபிள்களைக் கொண்டிருக்கலாம் அதே நேரத்தில் இன்டிபெண்டன்ட் வெறியபிள்கள் மற்றும் ஆக இருக்கும் இந்த வகையான உறவுகளை நீங்கள் பெரும்பாலும் டிரான்சிஸ்டர்கள் போன்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ்களில் காண்பீர்கள் டிரான்சிஸ்டர்களைப் பொறுத்தவரை நீங்கள் படித்திருந்தால் h பாராமீட்டர்களின் அடிப்படையில் டிரான்சிஸ்டரின் ஈக்குவேலன்ட் மாடல் ஐ நாங்கள் உருவாக்கியுள்ளோம் அந்த சந்தர்ப்பங்களில் நாம் h பாராமீட்டர் வெறியபிள்ஸ் ஐப் பயன்படுத்தலாம் அவை இன்றைய அமர்வில் பேசுவோம் இப்போது அத்தகைய டிவைஸ்களின் h பாராமீட்டர்களை சோதனை ரீதியாக அளவிடுவது மிகவும் எளிதானது பின்னர் அவற்றின் z மற்றும் y பாராமீட்டர்களை அளவிடலாம் அதனால்தான் h பாராமீட்டர்கள் கணக்கீட்டில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளோம் ஆகவே ஐடியல் டிரான்ஸ்பார்மர்கள் இருந்தால் அந்த சர்க்யூட் க்கான z பாராமீட்டர்களை உருவாக்க முடியாது என்று நாங்கள் விவாதித்ததை நீங்கள் நினைவு கூர்ந்தால் ஆனால் இந்த விஷயத்தில் ஐடியல் டிரான்ஸ்பார்மர் ஹைபிரிட் பாராமீட்டர்களை பயன்படுத்தி விவரிக்கப்படலாம் இப்போது டெர்மினல் வோல்டேஜ்களுக்கும் கரண்ட் கும் இடையிலான உறவுகளை எவ்வாறு வரையறுப்போம் h பாராமீட்டர்களைப் பொறுத்தவரை இன்புட் போர்ட் வோல்டேஜ் ஆன என்பது இன்புட் போர்ட் கரண்ட் மற்றும் அவுட்புட் போர்ட் வோல்டேஜ் உடன் தொடர்புடையதாக இருக்கும் என்று கூறுவோம் இதேபோல் அவுட்புட் போர்ட் கரண்ட் என்பது இன்புட் போர்ட் கரண்ட் கும் மற்றும் அவுட்புட் போர்ட் கரண்ட் க்கும் இடையிலான உறவைக் கொண்டிருக்கும் மேலும் இது h பாராமீட்டர்களைக் கண்டுபிடிக்க இவை இரண்டு அடிப்படை சமன்பாடுகள் இப்போது மேட்ரிக்ஸ் வடிவத்தில் நாம் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவோம் எனவே நீங்கள் வேண்டியவை சுருக்கமாக ஒரு இன்புட்டைப் போல நாம் அதை முன்வைக்க முடியும் என்று சொல்லலாம் டிபெண்டன்ட் வெக்டர் h பாராமீட்டர் மேட்ரிக்ஸுக்கு சமமாக இன்டிபெண்டன்ட் விட்டார் மூலம் பெருக்கப்படுகிறது இப்போது h டர்ம்ஸ் இந்த வழக்கில் ஹைபிரிட் பாராமீட்டர்கள் அல்லது h பாராமீட்டர்கள் என அழைக்கப்படுகின்றன எனவே அவை ஏன் ஹைபிரிட் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் இந்த விஷயத்தில் விகிதங்களின் கலவையாகும் எனவே நீங்கள் ஐப் பார்த்தால் இது க்கு இடையிலான உறவைக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நீங்கள் காணும்போது பாராமீட்டர்களில் ஒற்றுமை இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் h பாராமீட்டர்ஸ் இருந்தால் நம்மிடம் இருக்கும் ஹைபிரிட் வகையான பாராமீட்டர்ஸ் இவை h பாராமீட்டர்களை எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் ஐ அமைப்பதன் மூலம் மதிப்பு பாராமீட்டர்களை மதிப்பீடு செய்யலாம் அதாவது நீங்கள் அவுட்புட் போர்ட் ஷார்ட் சர்க்யூட் அல்லது ஐ இன்புட் போர்ட் ஓபன் சர்க்யூட் என்று அமைத்துள்ளீர்கள் எனவே நாம் ஐ அமைக்கும் முதல் வழக்கைக் குறிப்பிடுவோம் அதாவது அவுட்புட் போர்ட் ஷார்ட் சர்க்யூட் என்று பொருள் எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளிலும் ஐ அமைத்தால் என்ன நடக்கும் இப்போது நீங்கள் ஐ அமைக்கும் போது இரண்டாவது கேஸ் எனவே இங்கே நீங்கள் h12 ஐ அமைத்தால் V2 இல் V1 ஆக கிடைக்கும் h22 நீங்கள் V2 இல் I2 ஆக பெறுவீர்கள்

இம்பிடேன்ஸ் ஐ குறிக்கிறது ஏனெனில் இது மற்றும் க்கு இடையிலான விகிதம் என்பது வோல்டேஜ் கேயின் ஏனெனில் இது மற்றும் க்கு இடையிலான உறவு என்பது கரண்ட் கேயின் ஏனெனில் இது மீண்டும் மற்றும் I1 க்கு இடையிலான விகிதம் மற்றும் ஒப்புதல் என்பதால் இது மற்றும் க்கு இடையிலான விகிதம் எனவே இப்போது நாம் ஒரு பாராமீட்டர் ஆக இம்பிடேன்ஸ் வோல்டேஜ் கேயின் கரண்ட் கேயின் மற்றும் ஒப்புதல் ஆகியவற்றைக் கொண்டிருப்பதால் அவற்றை ஹைபிரிட் பாராமீட்டர்கள் என்று அழைக்கிறோம் எனவே இப்போது நீங்கள் இதைச் சொல்லலாம் • ஷார்ட் சர்க்யூட் இன்புட் இம்பிடேன்ஸ் • ஓபன் சர்க்யூட் ரிவர்ஸ் வோல்டேஜ் கேயின் • ஷார்ட் சர்க்யூட் பார்வர்ட் கரண்ட் கேயின் • ஓபன் சர்க்யூட் அவுட்புட் அட்மிட்டன்ஸ் இப்போது z அல்லது y பாராமீட்டர்கள் விஷயத்தில் நாங்கள் தீர்மானிக்கும் அதே வழியில் நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய h பாராமீட்டர்கள் நீங்கள் உறவுகள் h பாராமீட்டர் சமன்பாடுகளை எழுதலாம் என்பதாகும் பின்னர் நீங்கள் h பாராமீட்டர்களை எளிதாக கண்டுபிடிக்கலாம் ரேசிப்ரோகல் சர்க்யூட்கள் என்றால் எனவே இரண்டு போர்ட் நெட்வொர்க்கின் ஹைபிரிட் மாடல் இதை நீங்கள் வரையறுக்கலாம் நீங்கள் எவ்வாறு வரையறுப்பீர்கள் இந்த வகையான சர்க்யூட் எப்படி வரைய வேண்டும் எங்களிடம் இருக்கும் முதல் சமன்பாட்டைக் கண்டால் இது இதன் மூலம் பாயும் கரண்ட் ஆல் பெருக்கப்படுகிறது பின்னர் உங்களுக்கு உள்ளது அது டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் எனவே இது ஆக மாறும் இது வெறுமனே ரெஸிஸ்டர் இன் சீரிஸ்யான காம்பினேஷன் ஆகும் மற்றும் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் அதனால்தான் வோல்டேஜ் அடிப்படையில் இதை வரையறுக்கிறீர்கள் இப்போது இங்கே இது ஒரு இணையான காம்பினேஷன் ஆகும் எனவே நீங்கள் உடனடியாக நோடல் பகுப்பாய்வைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் கிர்ச்சோப்பின் கரண்ட் சட்டத்தைப் Kirchhoff's current law பயன்படுத்தினால் டூவுக்கு கிடைக்கும் h பாராமீட்டர்களை வரையறுக்க நாம் ஆரம்பத்தில் பிரதிநிதித்துவப்படுத்திய அதே சமன்பாடுகள் இவை இரண்டும் இரண்டு போர்ட் நெட்வொர்க்கின் ஹைபிரிட் மாடல் ஐ வரைய அதே சமன்பாடுகளைப் பயன்படுத்தலாம் எனவே இது ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க் ஆன உங்கள் சமமான h பாராமீட்டர் சர்க்யூட் ஆகும் இப்போது h பாராமீட்டர்களுடன் நெருக்கமாக தொடர்புடைய மற்றொரு பாராமீட்டர்கள் உள்ளன அவர்கள் என்ன அழைக்கப்படுகிறார்கள் அவை ஒரு g பாராமீட்டர் அல்லது இன்வர்ஸ் ஹைபிரிட் பாராமீட்டர்கள் என அழைக்கப்படுகின்றன இப்போது h பாராமீட்டர்கள் இருந்தால் நாம் மற்றும் க்கு இடையிலான உறவை உறுதிப்படுத்துகிறோம் எனவே h பாராமீட்டர்கள் விஷயத்தில் மற்றும் ஆகியவை டிபெண்டன்ட் வெறியபிள் இருந்தன இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் கிராம் பாராமீட்டர்களை வரையறுக்கும் போது அல்லது h பாராமீட்டர்களின் இன்வர்ஸ் என்று நீங்கள் கூறலாம் எங்களிடம் டிபெண்டன்ட் வெறியபிள்ஸ் மற்றும் ஆக இருக்கும் இன் டிபெண்டன்ட் வெறியபிள்ஸ் மற்றும் ஆக இருக்கும் எனவே இப்போது டெர்மினல் கரண்ட்கள் மற்றும் வோல்டேஜ் ஐ எவ்வாறு விவரிப்பீர்கள் இது g பாராமீட்டர்களை வரையறுக்கும் சமன்பாடுகளின் மற்றொரு தொகுப்பாக இருக்கலாம் மேட்ரிக்ஸில் நீங்கள் எவ்வாறு எழுதலாம் நீங்கள் ஒரு டிபெண்டன்ட் வெறியபிள் விட்டார் என எழுதலாம் எனவே இவை h பாராமீட்டர்களின் இன்வர்ஸ் என்று நீங்கள் கண்டால் h பாராமீட்டர்களின் விஷயத்தில் நாம் மற்றும் ஐ டிபெண்டன்ட் வெறியபிள் ஆக கொண்டிருந்தோம் இங்கே நாம் அதற்கு நேர்மாறாக இருக்கிறோம் அதாவது மற்றும் டிபெண்டன்ட் வெறியபிள் ஆக எனவே நாம் ஹைபிரிட் பாராமீட்டர்களின் இன்வர்ஸ் என g என்று கூறுவோம் அல்லது சுருக்கமாக g பாராமீட்டர்கள் என்று கூறுவோம் இப்போது g பாராமீட்டர்களின் மதிப்புகளை எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் இந்த பாராமீட்டர்களின் மதிப்புகளை இப்போது அமைப்பதன் மூலம் மதிப்பீடு செய்யலாம் இது இன்புட் போர்ட் ஷார்ட் சர்க்யூட் எனவே h பாராமீட்டர்ஸ் இருந்தால் நாம் ஐக் கொண்டிருந்தோம் அதாவது அவுட்புட் போர்ட் ஷார்ட் சர்க்யூட் இங்கே என்றால் இன்புட் போர்ட் ஷார்ட் சர்க்யூட் மற்றும் அதாவது அவுட்புட் போர்ட் ஓபன் சர்க்யூட் என்று பொருள் h பாராமீட்டர்கள் இருந்தால் இன்புட் போர்ட் ஓபன் சர்க்யூட் என்று ஐ அமைப்போம் இப்போது நீங்கள் ஐ அமைத்தால் எங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஐ அமைத்தால் மற்றும் பாராமீட்டர்கள் முறையே ஒரு ஒப்புதல் கரண்ட் கேயின் வோல்டேஜ் கேயின் மற்றும் ஒரு இம்பிடேன்ஸ் ஆகியவற்றைக் குறிக்கின்றன h11 மின்மறுப்பு h12 வோல்டேஜ் கேயின் h21 கரண்ட் கெயின் மற்றும் h22 ஒப்புதல் என h பாராமீட்டர்களுடன் அவற்றை ஒப்பிடலாம் h பாராமீட்டர்கள் இருந்தால் பாராமீட்டர்கள் நமக்கு நேர்மாறாக இருப்பதை இங்கே நீங்கள் காண்பீர்கள் இப்போது நீங்கள் அதை சொல்லலாம் • g11 ஓபன் சர்க்யூட் இன்புட் அட்மிட்டன்ஸ் • g12 ஷார்ட் சர்க்யூட் பார்வர்ட் கரண்ட் கெயின் • g21 ஓபன் சர்க்யூட் இன்வர்ஸ் வோல்டேஜ் கெயின் • g22 ஷார்ட் சர்க்யூட் அவுட்புட் இம்பிடேன்ஸ் கெயின் இப்போது z அல்லது y பாராமீட்டர்கள் விஷயத்தில் நாங்கள் செய்ததைப் போன்ற g பாராமீட்டர்களையும் இங்கே காணலாம் இங்கே இன்வர்ஸ் ஹைபிரிட் மாடல் அது g பாராமீட்டர் மாடல் நீங்கள் இப்படி வரையலாம் கரண்ட் சோர்ஸ் உம் ரெசிஸ்டன்ஸ் உம் இணையாக இருப்பதை நீங்கள் இங்கே பார்த்தால் இந்த விஷயத்தில் நோடல் பகுப்பாய்வைப் பயன்படுத்தலாம் கிர்ச்சோப்பின் கரண்ட் சட்டத்தை Kirchhoff's current law நீங்கள் இங்கே பயன்படுத்தினால் இது உங்களுக்கு கிடைத்த டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஆகும் சர்க்யூட் இந்த பகுதியில் நீங்கள் பெறுவீர்கள் இரண்டாம் பாகத்தின் விஷயத்தில் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் உடன் தொடரில் உள்ள எதிர்ப்பைக் காண்பீர்கள் எனவே நீங்கள் கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் சட்டத்தைப் Kirchhoff's voltage law பயன்படுத்துவீர்கள் நீங்கள் கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் சட்டத்தைப் Kirchhoff's voltage law பயன்படுத்தும்போது ஐ எழுதுவீர்கள் எனவே g பாராமீட்டர்கள் விஷயத்தில் நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட சமன்பாடுகள் இவை இரண்டும் என்பதை இப்போது நீங்கள் காண்பீர்கள் எனவே இந்த பாராமீட்டர்கள் g பாராமீட்டர்க்கு ஈக்குவேலன்ட் சர்க்யூட் வரைவதற்குப் பயன்படுத்தப்படலாம் இப்போது இந்த கருத்தை சில எடுத்துக்காட்டுகளின் உதவியுடன் புரிந்துகொள்வோம் h பாராமீட்டர்கள் விஷயத்தில் முதலில் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே நீங்கள் பார்த்தால் T சர்க்யூட் ஒரு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது இப்போது நாம் h பாராமீட்டர்களைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே h பாராமீட்டர்கள் இருந்தால் அடிப்படை வரையறையைப் பயன்படுத்துவோம் எனவே முதலில் h11 h21 ஐ தீர்மானிப்போம் நாம் முதலில் கரண்ட் சோர்ஸ் ஐ இன்புட் போர்ட் உடனும் ஷார்ட் சர்க்யூட் அவுட்புட் போர்ட் உடனும் இணைப்போம் எனவே இங்கே புதுப்பிக்கப்பட்ட சர்க்யூட் ஐ கண்டால் கேள்விக்கு கொடுக்கப்பட்ட T சர்க்யூட் T சர்க்யூட் உள்ளது இப்போது நீங்கள் அவுட்புட் போர்ட் ஷார்ட் சர்க்யூட்டை உருவாக்குகிறீர்கள் என்றால் இந்த விஷயத்தில் மற்றும் கரண்ட் சோர்ஸ் ஐ இன்புட் போர்ட் பயன்படுத்துகிறீர்கள் இப்போது நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் செய்யும் போது வெளியீட்டு துறைமுகம் இந்த 3 ஓம் மற்றும் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இப்போது இணையாக இருக்கும் எனவே நீங்கள் என்ன எழுத முடியும் இப்போது இரண்டாவது விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் இந்த கட்டத்தில் கரண்ட் பிரிவைப் பயன்படுத்துவீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட பிரிவில் 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும் கரண்ட் ஐ நீங்கள் பார்த்தால் இங்கு பாயும் கரண்ட் 3 ஓம் மற்றும் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் பிரிக்கப்படும் எனவே கரண்ட் பிரிவைப் பயன்படுத்தி கரண்ட் பாய்ச்சலின் மதிப்பு என்ன என்பதைக் கண்டறியலாம் இந்த குறிப்பிட்ட 3 ஓம் மூலம் எதிர்ப்பு எனவே கரண்ட் பிரிவைப் பயன்படுத்தி நீங்கள் என்ன பெறுகிறீர்கள் இதில் பாயும் வோல்டேஜ் இன் மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் இங்கே கரண்ட் இன் மதிப்பும் ஆகும் ஏனெனில் கரண்ட் திசை எதிர்மாறாக இருக்கிறது நீங்கள் எழுதலாம் இப்போது அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றும் இன் மதிப்புகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாங்கள் என்ன செய்வோம் இந்த வழக்கில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ அவுட்புட் போர்ட் உடன் இணைக்கும் மேலும் இன்புட் போர்ட் ஐ ஓபன் சர்க்யூட் ஆக வைத்திருப்போம் இந்த வழக்கில் 0 ஆக மாறும் மற்றும் அவுட்புட் போர்ட் க்கு ஐப் பயன்படுத்துவோம் எனவே இப்போது என்ன நடக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் நீங்கள் வோல்டேஜ் பிரிவைப் பயன்படுத்தினால் அதன் மதிப்பைக் காண்பீர்கள் இப்போது நீங்கள் அதை சொல்லலாம் இப்போது நீங்கள் மற்றும் ஐப் பார்த்தால் எனவே இந்த சர்க்யூட் ரேசிப்ரோகல் சர்க்யூட் என்று நீங்கள் வெறுமனே சொல்லலாம் இப்போது அடுத்து இந்த படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சர்க்யூட்களின் g பாராமீட்டர்களைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இங்கே சர்க்யூட் 1 ஃபாரட்டின் ஒரு ஹென்றி கெபாசிட்டர் இன் இன்டக்டர்யையும் 1 ஓமின் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொண்டிருப்பதைக் காண்பீர்கள் G இன் பாராமீட்டர்களை s இன் செயல்பாடாக நாம் கண்டுபிடிக்க வேண்டுமா எனவே இந்த சர்க்யூட் ஐ முதலில் S டொமைனாக இருக்கும் லாப்லேஸ் டொமைனாக மாற்ற வேண்டும் என்பதாகும் எனவே முதலில் அதை லாப்லேஸ் டொமைனுக்கு மாற்றுவோம் அதாவது S டொமைனில் 1 ஹென்றி 1 S என்று கூறுவோம் கெபாசிட்டர் 1 ஆல் 1 ஆக குறிப்பிடப்படும் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே இருக்கும் இப்போது மற்றும் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க நாம் என்ன செய்ய போகிறோம் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ இன்புட் போர்ட் உடன் இணைப்போம் மேலும் அவுட்புட் போர்ட் சர்க்யூட்க்கு ஓபன் செய்வோம் இந்த படத்தில் நாம் காண்கிறோம் எனவே இங்கே இப்போது என்ன நடக்கும் பூஜ்ஜியமாக இருக்கும் மேலும் இன்புட் போர்ட் இலிருந்து கரண்ட் பாயும் இப்போது இன் மதிப்பு என்ன நீங்கள் வெறுமனே குறிப்பிடலாம் இப்போது அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இன் அடிப்படையில் மின்னழுத்த இன் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நீங்கள் இங்கே மின்னழுத்த பிரிவைப் பயன்படுத்தலாம் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இல் பயன்படுத்தப்படுவதால் வோல்டேஜ் பிரிவின் உதவியுடன் அடிப்படையில் அதைக் குறிப்பிடலாம் எனவே நீங்கள் வோல்டேஜ் பிரிவைப் பயன்படுத்தினால் நாம் மற்றும் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் கரண்ட் சோர்ஸ் I2 ஐ அவுட்புட் போர்ட்ற்கும் ஷார்ட் சர்க்யூட் இன்புட் போர்ட் இணைக்க வேண்டும் என்று பொருள்படும் இன்புட் போர்ட் ஐ ஷார்ட் சர்க்யூட் மாற்றுவோம் அவுட்புட் டெர்மினல் இல் டெர்மினல் இல் கரண்ட் சோர்ஸ் ஆக ஐப் பயன்படுத்துவோம் இப்போது நாம் மற்றும் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் என்ன செய்வோம் கரண்ட் பிரிவைப் பயன்படுத்துவோம் இங்கே நீங்கள் பார்த்தால் கரண்ட் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐயும் இன்டக்டர்யும் பாய்கிறது எனவே இன்டக்டர்யின் வழியாக பாயும் கரண்ட் இன் கூறு I2 இன் கூறு I1 இன் கழித்தல் தவிர வேறொன்றுமில்லை என்பதை நீங்கள் கண்டால் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் இண்டக்டர் வழியாக பாயும் I2 இன் பகுதியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அதற்காக I கரண்ட் பிரிவை வெறுமனே பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் கரண்ட் பிரிவைப் பயன்படுத்தினால் இப்போது V2 க்கும் I2 க்கும் இடையிலான உறவை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் V2 இன் மதிப்பு எனவே இப்போது இது ஒரு எளிய நெட்வொர்க் அல்லது அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்டக்டன்ஸ் மற்றும் கெபாசிட்டன்ஸ் கொண்ட நெட்வொர்க் ஐ பெற்றால் Z பாராமீட்டர்கள் y பாராமீட்டர்கள் h பாராமீட்டர்கள் அல்லது g பாராமீட்டர்கள் என்று நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் எனவே இதன் மூலம் எங்கள் இன்றைய அமர்வை மூடலாம் இந்த அமர்வில் h பாராமீட்டர்கள் மற்றும் g பாராமீட்டர்கள் என இரண்டு முக்கியமான பாராமீட்டர்கள் பற்றி விவாதித்தோம்